அனைவருக்கும் வணக்கம் சென்ற பாடப்பகுதியில் நாம் கண்ட PM வடிவமைப்பின் தொடர்ச்சி ஆக இன்று எவ்வாறு நறுக்கு விசைக்கு ஏற்ற வடிவமைப்பு செய்ய வேண்டும் என்று காணலாம் நறுக்கு விசை வடிவமைப்பின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு பற்றி ஏற்கனவே விவரமாக கண்டோம் இன்று அதிலுள்ள பிரத்தியேக விஷயம் மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்பு அதாவது நறுக்கு விசை எப்படி மதிப்பிடுவது அதன் பின் மொத்த அமைப்பின் ஒவ்வொரு பாகத்திற்கு தேவையான அச்சு விசை மற்றும் வளை திருப்புமை மதிப்பிடலாம் நறுக்கு விசை வடிவமைப்பு பொறுத்தவரை முதலில் கல் கட்டட சுவற்றில் உள்ளபடியான நறுக்கு விசை என்ன என்பதை மதிப்பிட வேண்டும் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள சுவர் தூண் மீது ஏற்படும் நறுக்கு விசை என்ன என்பதை மதிப்பீடு செய்து விட்டோம் என்று அனுமானித்து கொள்வோம் நறுக்கு விசை தேவை கொண்டு நறுக்கத் தகைவு என்ன என்பதை கண்டுபிடிக்கலாம் இந்த வகையில் கணக்கிடப்பட்ட நறுக்கத் தகைவு மதிப்பினை கொண்டு கல்கட்டட சுவற்றிற்கு வலுவூட்ட வேண்டுமா அல்லது வலுவூட்ட படாத கல்கட்டட சுவரே போதுமானதா என்று குறிக்கும் இந்த பகுதியின் மூலம் நறுக்கு விசை வலுவூட்டல் தேவையா அல்லது கல்கட்டட சுவர் மட்டும் நறுக்கு விசை ஏற்றுக் கொள்ளுமா என்று நாம் முடிவுக்கு வரலாம் அதாவது நறுக்கு விசையின் தேவை குறைவாக இருக்கும்போது அதற்கு தேவையான வலுவூட்டல் வடிவமைக்க தேவை படாது இருப்பினும் சுவற்றின் ABC பாகுபாட்டிற்கு ஏற்ப குறைந்த பட்ச கிடைநிலை மற்றும் குத்து நிலை வலுவூட்டல் தரவேண்டும் இதனை வைத்து குழப்பிக் கொள்ளக் கூடாது இதனை கொண்டு நாம் முடிவு செய்வது கல்கட்டட சுவர் நறுக்கு விசை வலுவூட்ட வடிவமைப்பு தேவையா இல்லையா என்பது மட்டுமே இதுவரை சுவற்றில் ஏற்படும் உள்ளபடியான நறுக்கு விசை எவ்வளவு மற்றும் நறுக்கத் தகைவு fv எவ்வளவு என்பதையும் கணக்கிடுகிறோம் V ஐ சுவற்றின் அகலம் மற்றும் நறுக்கத் தகைவு கணக்கிடலாம் இதிலிருந்து 75 சதவிகித மதிப்பினை கொண்டு நறுக்கத் தகைவு கணக்கிடப்படுகிறது இங்கே 0 75Vbd என்பதன் மதிப்பே நறுக்கத் தகைவு fv ஆகும் இதனை கொண்டு அகடு நறுக்கு விசை வலுவூட்டல் கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்கிறோம் சுவற்றில் ஏற்படும் நறுக்கத் தகைவு அளவினை பொறுத்து இது அமையும் முக்கியமாக B மற்றும் C வகை சுவற்றின் வடிவமைப்பில் இந்த வலுவூட்டல் விதிப்பிரிவு 10 7 2 சார்ந்தே அமையும் C வகை சுவற்றை பற்றி சிறிது நேரத்தில் காணலாம் இந்த வகை சுவற்றிற்கு நறுக்கத் தகைவு மதிப்பு குறைவாக இருந்தாலும் அவற்றிற்கு வலுவூட்டல் கொடுக்கப்படவேண்டும் 4 மற்றும் 5 மண்டலத்தில் உள்ள ஒன்று மற்றும் இரண்டு அடுக்கு கட்டடத்திற்கு கண்டிப்பாக வலுவூட்டல் கொடுக்கப்படவேண்டும் கீழ்மட்ட நிலநடுக்கம் சார்ந்த மண்டலத்திற்கு சில நேரங்களில் கூடுதல் அகடு நறுக்கு விசை வலுவூட்டல் தர வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கலாம் நறுக்கு சுவரின் செயல்பாடு கல்கட்டட சுவரின் அகல உயர விகிதம் மற்றும் வரம்பு கட்டுப்பாடு சார்ந்தே அமையும் அதனால் முதலில் உள்ள படியான நறுக்குவிசை கணக்கிடப்பட்டு அதன் பின் MVd விகிதம் மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்த MVd விகிதம் கொண்டு குறிமுறை நூலில் கொடுக்கப்பட்டுள்ள அனுமதிக்கப்பட்ட நறுக்கத் தகைவு மதிப்பு என்ன என்பதை அறியலாம் அனுமதிக்கப்பட்ட நறுக்கத் தகைவு வரம்பு கட்டுப்பாடு மற்றும் அகல உயர விகிதம் சார்ந்தே அமையும் அதாவது ஒரு கல் சுவர் அதிக அகலம் அல்லது அதிக உயரம் உடையதாக இருப்பின் அதற்கேற்றவாறு அனுமதிக்கப்பட்ட நறுக்கத் தகைவு மதிப்பு மாறுபடும் அதனால் முதலில் MVd கணக்கிட வேண்டும் அடுத்து நாம் காண்பது சுவற்றில் ஏற்படும் வளை திருப்புமை ஆகும் அதனுள் ஏற்படும் சமதள வளை திருப்புமை ஆகும் இந்த M நறுக்கு விசை மற்றும் பயனுறு ஆழம் கொண்டு வகுத்தால் அதனை கொண்டு அனுமதிக்கப்பட்ட மற்றும் உயர்ந்தபட்ச மதிப்பு கண்டுபிடிக்கலாம் இதில் பயனுறு ஆழம் என்பது இழு விசை வலுவூட்டல் மையப்பகுதி மற்றும் சுருக்க நாரின் விளிம்பிற்கும் இடையே உள்ள தொலைவு ஆகும் நம் பட்டியலில் இரண்டு பகுதிகள் இருந்தது நினைவு கூரலாம் ஒன்று கல் கட்டட சுவர் நறுக்கு விசை எதிர் கொள்வது இரண்டாவது அதிலிருக்கும் வலுவூட்ட பகுதி நறுக்கு விசை எதிர் கொள்வது இந்தப் பட்டியலில் மேல்பகுதி அகடு நறுக்கு விசை வலுவூட்டல் இல்லா வடிவமைப்பு பற்றியது கீழ்ப்பகுதி வலுவூட்டல் சார்ந்த வடிவமைப்பு பற்றியது இதில் வலுவூட்டல் பகுதி அதில் ஏற்படும் நறுக்கு விசை முழுவதையும் தனியாக எதிர்கொள்ளும் என்று அனுமானம் செய்கிறோம் ஆனால் கல்கட்டட சுவர் நறுக்கு விசை எதிர் கொள்வதற்கு துணைபுரியும் ஆனால் நாம் வடிவமைப்பு செய்யும்போது கல்கட்டட சுவர் எந்த உதவியும் செய்யவில்லை என்று எடுத்து கொள்கிறோம் இந்த பட்டியலில் MVd விகிதம் இரண்டு வகை கொண்டு இருக்கிறது அவை ஒன்றுக்கும் கீழே அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவினை கொண்டது அடுத்த வகை சுவரின் அகலம் மற்றும் உயரம் சார்ந்தது MVd விகிதம் கண்டுபிடித்த பின்னர் அது எந்த வகையின் கீழ் வரும் என்று கண்டுபிடித்து அதற்கு ஏற்ப அனுமதிக்கப்பட்ட நறுக்கத் தகைவு Fv மதிப்பு என்ன என்று அறிய முடியும் இதிலிருந்து நறுக்கத் தகைவு மதிப்பு MVd சார்ந்த செயல்பாடு ஆகும் ஒரு கல் கட்டட சுவரின் நறுக்கு விசை எதிர்க்கும் திறன் அதன் அகல உயர விகிதம் சார்ந்தது என்பதை அறியலாம் அதனால் கல் கட்டட சுவரின் நறுக்கு விசை எதிர்க்கும் திறன் கட்டுப் படுத்தும் முக்கிய காரணி அகல உயர விகிதம் ஆகும் கல் கட்டட சுவரின் வரம்பு கட்டுப்பாடு சார்ந்தே அகல உயர விகிதம் இருக்கும் அதனுடைய வலிமை வெளிப்படுத்துவதற்கு இறுக்க வலிமையின் வர்க்கமூலம் வெளிப்படுத்துகிறோம் இதனால் இறுக்க வலிமை பொறுத்து நறுக்கு விசை மாறுபடும் இதனைக் கொண்டு உயர்ந்தபட்ச Fv மதிப்பு கொண்டு குறிமுறை நூலில் உள்ளே அனுமதிக்கப்பட்ட மதிப்பு கொண்டு அனுமானிக்கலாம் அனுமதிக்கப்பட்ட நறுக்கு விசை Fv மற்றும் MVd விகிதத்தின் இடையே உள்ள தொடர்பின் மூலம் இந்த மதிப்புகளின் ஒட்டுமொத்த சமன் வரை நாம் பரிசீலனை செய்ய முடியும் தற்போது நறுக்கு விசை வலுவூட்டல் இருந்தால் என்றாலும் இல்லை என்றாலும் எப்படி இருக்கும் என்று காணலாம் நம்முடைய அகல உயர விகிதத்தை வெளிப்படுத்த உதவுவது MVd விகிதம் ஆகும் இதில் M என்பது Vh ஆகும் MVd என்பது hd ஆகும் ஆதலால் இவை நமக்கு தருவது hd விகிதம் ஆகும் அது அகல உயர விகிதத்தை குறிக்கும் வரம்பு கட்டுப்பாடுகள் கல் கட்டட சுவரின் நறுக்கு உருக் குலைவை பாதிக்கும் இப்பொழுது நறுக்கு விசை வலுவூட்டல் இருந்தால் என்றாலும் இல்லை என்றாலும் மற்றும் MVd விகிதம் காரணத்தால் அதனுடைய மதிப்பு ஆக இருக்கும் இதை குறிக்கும் வகையில் இருப்பது கீழே உள்ள சிவப்பு கோடு அதாவது MVd 0 விகிதம் மற்றும் MVd 1 விகிதம் வரை இருக்கும் நேர்கோடு ஆகும் இதன் உயர்ந்தபட்ச மதிப்பு 0 083 ஆகும் இறுக்க வலிமை எதுவாக இருந்தாலும் இதன் உடைய மதிப்பு 0 2MPa ஆகும் இதுவே நறுக்கு விசை வலுவூட்டல் இருந்தால் நாம் சிறிய hd விகிதம் முதல் பெரிய hd விகிதம் வரை அதாவது 0 167 முதல் இறுதியாக 0 125 வரை சென்று மதிப்பு கொள்ளலாம் இறுக்க வலிமை எதுவாக இருந்தாலும் இதன் உடைய மதிப்பு 0 4MPa ஆகும் அதாவது சுவரின் அகல உயர விகிதம் பொருத்தே அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு மாறுபடும் அதனை கொண்டு அதனை சார்ந்த காரணிகளை நாம் சரி பார்க்க முடியும் இல்லை என்றால் நறுக்கு விசை வலுவூட்டல்கேற்ப சுவரின் பரிமாணத்தை மாற்றி அமைத்து அதன் உடைய வலுவை அதிகரிக்க வேண்டும் முதலில் கல்கட்டட சுவர் எவ்வளவு அழுத்தத்தை தாங்கும் என்று முடிவு செய்த பின் அதற்கு தேவையான வலுவூட்டல் என்ன என்பதை மற்றும் அதனை எவ்வாறு கொடுக்க போகிறோம் என்று முடிவு செய்ய வேண்டும் இங்கே எழும் கேள்வி என்னவென்றால் எத்தனை அளவு வலுவூட்டல் தரவேண்டும் என்பதை குறிப்பதற்கு குறைந்தபட்ச அளவு ஏதும் இருக்கிறதா இது ஒரு மிக எளிதான அனுமானம் ஆகும் வலுவூட்டப்பட்ட கற்காரை அதாவது கான்கிரீட் போன்று இந்த நறுக்கு விசை எதிர்ப்பு கொடுப்பதற்கு சில காரணிகள் இருக்கிறது வலுவூட்டப்பட்ட கற்காரையில் அதனுடைய இறுக்க பகுதி நறுக்கு விசையை எதிர்க்கும் அது மட்டும் அல்லாமல் அதில் இருக்கும் ஜல்லிகளுக்கு இடையே உள்ள இடை பூட்டு மூலம் நறுக்கு விசையால் ஏற்படும் விரிசல்களை தவிர்க்க முடியும் வலுவூட்ட பயன் படும் கம்பிகள் மூலம் இதில் ஏற்படும் இழுவிசை எதிர்கொள்ளலாம் நறுக்கு விசை வடிவமைப்பு என்பது ஒரு சிக்கலான இயக்கமுறை ஆகும் அதே சமயம் கல் கட்டட வடிவமைப்பில் இதனை செய்வது சுலபம் ஆகும் ஒருசில அனுமானங்கள் கொண்டு இதற்கு தேவையான குறைந்தபட்ச நறுக்கு விசை வலுவூட்டல் என்ன என்பதை கொடுக்க முடியும் இதற்கு நமக்கு அந்த சுவரில் ஏற்படும் விசை பயன்படுத்தப்படும் முறுக்கு கம்பி வகை போன்ற காரணிகள் தெரிந்திருக்க வேண்டும் நறுக்கு விசை வடிவமைப்பு பொறுத்தவரை எந்த இடைவெளியில் கம்பிகளை தரப் போகிறோம் என்று யூகித்து கொள்ள வேண்டும் முதலில் இடைவேளை s அந்த மதிப்பு குறிமுறை நூலில் கொடுக்க பற்றுள்ள குறைந்த பட்ச அளவுடன் இருக்க வேண்டும் கொடுக்கப்படும் வலுவூட்டல் இன் அதிகபட்ச இடைவெளி 0 5d உடன் அதிகமாக இருக்கக்கூடாது இதில் d என்பது சுவரின் பயனுறு ஆழம் ஆகும் அல்லது 1 2 மீட்டர் ஆகும் இந்த இரண்டு மதிப்புகளில் மிக சிறியது எதுவோ அதை இடைவெளி மதிப்பாக எடுத்துக்கொள்ளவேண்டும் கொடுக்கப்படும் குறைந்தபட்ச கம்பியின் பரப்பளவு இதில் Fs என்பது கம்பியின் ஏற்கத்தக்க இழுவிசை தகைவு மற்றும் d என்பது பயனுறு ஆழம் ஆகும் எடுத்துக்காட்டிற்கு கல் கட்டட சுவரின் உயரம் h என்றும் பயனுறு ஆழம் d என்றும் வைத்துக்கொள்வோம் இதில் கடைநிலை அழுத்த நாரில் இருந்து மையக்கோடு இழு விசை வழியாக 45 டிகிரி அளவு ஒரு நறுக்கு விசை விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இந்த இரண்டு விசைகளில் கூட்டல் கண்டுபிடித்தால் அதனை எதிர்கொள்வதற்கு நமக்குத் தேவையான வலுவூட்டல் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் இந்தவித அனுமானத்தில் நீள வாட்டு வலுவூட்டல் ஏற்படும் சுவர் முனை விளைவுகளை நாம் கணக்கில் கொள்ளவில்லை அதனால் இருக்கும் விளைவுகளை நாம் யூகிக்க வில்லை குறைந்த பட்ச நறுக்கு விசை வலுவூட்டல் எவ்வளவு தர வேண்டும் என்பதை மட்டும் முடிவு செய்து அதனை B மற்றும் C வகை சுவற்றிற்கு ஏற்ப எடுத்துக் கொள்கிறோம் இது ஒரு எளிதான முறை ஆகும் முதலில் fv நறுக்க தகைவு என்ன என்று அனுமானித்து அதன் பின் MVd விகிதம் மூலம் ஏற்கத்தக்க அதிகபட்ச நறுக்க தகைவு மதிப்பினை கண்டு பிடிக்கிறோம் அதன்பின் அதற்கான வலுவூட்டல் தேவையா இல்லை கல் கட்டட சுவரில் போதுமான எதிர்க்கும் திறன் இருக்குமா என்று முடிவெடுக்கலாம் வலுவூட்டல் தேவை என்றால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச நறுக்கு விசை வலுவூட்டல் அளவு தர வேண்டும் தேவைப்படும் குறைந்தபட்ச பரப்பளவு Avmin எவ்வளவு என்று கணக்கிட்டு அதனை B அல்லது C வகை சுவரின் குறைந்தபட்ச தேவையுடன் ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்ய வேண்டும் தற்போது C வகை சுவரின் பரிந்துரை செய்யப்பட்ட குறைந்தபட்ச அளவுகள் பற்றி காணலாம் கிடைநிலை மற்றும் செங்குத்து திசை இரண்டிலும் வலுவூட்டல் தரவேண்டும் இந்த வலுவூட்டல் கிடைநிலை மற்றும் செங்குத்து திசையில் இருக்கும்போது அதிகப்படியான நறுக்கு விசைக்கான எதிர்ப்பை கொடுக்கும் அதனால் இரண்டு திசைகளிலும் நாம் வலுவூட்டல் ஒரே சீராக தரவேண்டும் இதனை கொடுப்பதற்கு ஒரு சில நெறிமுறை இருக்கிறது அவை இரண்டு திசையில் நாம் தரும் வலுவூட்டல் இன் கூட்டு தொகை ஆகும் அதாவது கிடைநிலை மற்றும் செங்குத்து வலுவூட்டல் இன் பரப்பளவு கூட்டினால் அது குறைந்தது ஒட்டுமொத்த சுவர் பரப்பின் 0 2 சதவிகிதம் இருக்க வேண்டும் இரண்டாவது தேவை இரண்டு திசைகளில் கொடுக்கப்படும் குறைந்தபட்ச வலுவூட்டல் 0 07 சதவிகிதம் இருக்க வேண்டும் பல நேரங்களில் கட்டடத்தின் அளவு இருக்கும் பகுதி அதில் ஏற்படும் நறுக்கு விசையின் அளவைப் பொறுத்து தேவையான குறைந்தபட்ச வலுவூட்டல் தரவேண்டும் இந்த இரண்டு தேவை அதாவது கிடைநிலை மற்றும் செங்குத்து வலுவூட்டல் இன் பரப்பளவு மற்றும் குறைந்தபட்ச வலுவூட்டல் 0 07 சதவிகிதம் மற்றும் அதன் கூட்டல் 0 2 சதவிகிதம் இருக்க வேண்டும் C மற்றும் B வகை சுவற்றிற்கு ஏற்ப அதில் கொடுக்கப்படும் வலுவூட்டல் இன் இடைவெளி தர வேண்டும் Lw3 Lw சுவரின் நீளம் அல்லது உயரம்3 அல்லது 1 2 மீட்டர் இவை மூன்றில் எது குறைவோ அந்த மதிப்பினை எடுத்துக்கொள்ளவேண்டும் பல ஆராய்ச்சியின் மூலம் நிறுவப்பட்ட மதிப்பு 1 2 மீட்டர் இடைவெளி ஆகும் இந்த 1 2 மீட்டர் இடைவெளி கல்கட்டட சுவர் சீராக வேலை செய்வதற்கு சரியாக இருக்கும் குறிமுறை நூல் குறைந்தபட்ச வலுவூட்டலின் பரப்பளவு செங்குத்து திசையில் தேவை படும் நறுக்கு விசை வலுவூட்டலின் மூன்றில் ஒரு பங்கு தர வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது நாம் கணக்கிடும் பரப்பளவு இந்த அனைத்து குறிமுறை நூல் பரிந்துரைகளை பூர்த்திசெய்கிறதா என்று சரி பார்க்க வேண்டும் குறிமுறை நூலின்படி இதுவே நறுக்கு விசை வடிவமைப்பு ஆகும் இந்த வடிவமைப்பை ஒரு ஒரு தூணாக செய்ய வேண்டும் வளைவு இடைவெளி என்று தனி ஆக எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை வளைவலிமை PM வடிவமைப்பு மற்றும் நறுக்கு விசை வடிவமைப்பு இவை அனைத்து தூண் அதாவது செங்குத்து சுமைகளை தாங்கும் கூறுகளுக்கு மட்டுமே வளைவு இடைவெளி என்று தனி ஆக எந்த ஒரு வடிவமைப்பு பரிந்துரையும் இல்லை தூண்களுக்கு இடையே உள்ள பகுதியே வளைவு ஆகும் இதற்கு குறைந்தபட்ச வலுவூட்டல் கொடுத்தால் போதும் ஜன்னலுக்கு மேல் மற்றும் கீழே உள்ள கல் கட்டட பரப்பளவில் குறைந்தபட்ச வலுவூட்டல் கொடுக்கப்பட வேண்டும் இந்த பகுதியில் AB அல்லது C வகை சுவரே இருக்கும் அதனால் செங்குத்து தூண்களுக்கு மட்டும் வடிவமைப்பு செய்கிறோம் சுவரில் ஏற்படும் அச்சு விசைக்கு தரப்படும் வலுவூட்டல் மற்றும் கல் கட்டட இரண்டும் எதிர்கொள்ளும் சுவர் தாங்கக்கூடிய அதிகபட்ச அச்சு விசை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது சுவரில் ஏற்படும் நறுக்கு விசைக்கு ஏற்ப PM வடிவமைப்பு பின்பற்றலாம் கொடுக்கப்படும் வலுவூட்டல் சீராக வேலை செய்வதற்கு அதனுடைய நங்கூர அமைப்பு மிக முக்கியம் ஆகும் அதனால் வடிவமைக்கும்போது மேம்பட்ட நீளம் கொடுப்பதற்கு நங்கூர அமைப்பு மிகவும் முக்கியம் வலுவூட்டப்பட்ட கற்காரை பரிந்துரைகள் அனைத்தும் இதற்கும் பயன்படும் மேம்பட்ட நீளம் Ld ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கம்பிக்கு ஏற்ப கணக்கிட வேண்டும் 25 x கம்பியின் விட்டம் அல்லது 300 மில்லி மீட்டர் ஆகும் இந்த இரு மதிப்பில் குறைவான நீளத்தை கணக்கில் கொள்ள வேண்டும் வலுவூட்டல் அதிகமாக அல்லது நெருக்கடியாக இருக்கும் இடத்தில் கான்கிரீட்டில் கொடுப்பது போல கொக்கிகள் மூலம் மேம்பட்ட நீளத்தை தரலாம் இந்த வகை கொக்கி எவ்வாறு கொடுக்க பட வேண்டும் என்று முன்னரே கண்டோம் கல் கட்டட சுவர் இன் முழு உயரத்திற்கும் செங்குத்து வலுவூட்டல் கொடுப்பதற்கு ஒட்டு இணைவு தரவேண்டும் அதனால் ஒட்டு இணைவு எங்கே எவ்வாறு தர வேண்டும் என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று கான்கிரீட் போலவே இங்கே கம்பிகளை துண்டிக்கலாம் இவை அனைத்தும் படைப்பிரிவு நிலையில் கவனித்து பரிந்துரைக்கு ஏற்ப வடிவமைக்க வேண்டும் அடுத்து பகுதிகளில் இந்த வடிவமைப்பு செயல்முறையை பின் தொடரலாம் ஒற்றை அடுக்கு மற்றும் பல அடுக்கு கட்டடம் மூலம்சுவரில் ஏற்படும் நறுக்கு விசை பங்கீட்டை பரிசோதிக்கலாம் அதன் பின் அதற்கு தேவையான விசைகள் பற்றி கணக்கிட்டு அதன் வடிவமைப்பை பூர்த்தி செய்யலாம்